ஆராய்ச்சி ஓர் அறிமுகம் பேராசிரியர் ஜி பானிகுமார் மெட்டலாஜிக்கல் அண்ட் மெட்டீரியல் இன்ஜினியரிங் துறை இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மெட்ராஸ் விரிவுரை 11 பிப்லியோகிராபிக் ஆதாரங்களுடன் மைக்ரோசாப்ட் வொர்ட் பயன்பாட்டு பயிற்சி உங்கள் உரைக்கு குறிப்புகள் சேர்க்க மைக்ரோசாப்ட் வேர்ட் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றிய விளக்கப்படம் என் போல்டரில் இந்த நோக்கத்தை நிரூபிக்க நான் எழுதிய கட்டுரையைக் கொண்டிருக்கும் ஒரு கோப்பைக் கொண்டுள்ளேன் இலக்கிய ஆய்வுகளைப் பயன்படுத்தி நாங்கள் சேகரித்திருக்கும் குறிப்புகள் கொண்ட பிப் பைல் உள்ளது குறிப்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதைப் பார்ப்பதற்கு பிப் கோப்பை திறக்கலாம் பிப் பைல் இங்கே உள்ளது எக்ஸ்சேஞ்சில் சென்று எக்ஸ் ல் மூலம் பிப்டெக்ஸ் இலிருந்து இந்த கோப்பு வடிவத்தை இப்போது மாற்றலாம் பின்னர் மைக்ரோசாப்ட் 2007 இன் எக்ஸ்எம்எல் வடிவத்தை மைக்ரோசாப்ட் ஆபிஸின் பதிப்புகளில் இணக்கமாகத் தரும் பின்னர் நாம் அந்த கோப்பு எங்கு எழுத வேண்டும் நீங்கள் அதை அடையாளம் காணக்கூடிய ஒரு இடத்தில் எழுத வேண்டும் என் ஆவணத்தை எடுத்திருந்த அதே கோப்பில் நான் தேர்வு செய்வேன் ஸ்லைடு டைம் 0110 ஐ பார்க்கவும் எனவே இது ஒரு எக்ஸ்எம்எல் கோப்பாகும் அதே போல்டரில் வந்திருப்பதை இப்போது பார்க்கலாம் அதை எப்படிப் இருக்கும் என்பதைப் பார்ப்பதற்கு நோட் பேட் மூலம் திறக்கலாம் இது அடிப்படையில் தூய உரை கோப்பாகும் இது நேரடியாக எடிட்டிங் செய்வதற்கு தகுதியுடையதாக இருக்காது ஆனால் அதை பிப்லியோகிராபிக் ஆதாரமாக மைக்ரோசாப்ட் ஆபிஸின் மூலமாக திறக்கப்படலாம் இப்போது நாம் எழுதிய வேர்ட் ஐ திறக்கலாம் இங்கே ஒரு கட்டுரை உள்ளது தலைப்பு இங்கே உள்ளது எழுத்தாளர் பெயர் பின்னர் சில எழுத்தும் நாம் இப்போது பிப்லியோகிராபிக் ஆதாரங்களை சேர்க்க வேண்டும் எனவே இப்போது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஆரம்பத்தில் நாம் ரெபர்ன்ஸ் டேப் மேனேஜ் சோர்சஸ் சென்று பின்னர் பிரௌஸ் பட்டனை பயன்படுத்தி பைலை எடுக்க வேண்டும் மேலும் இங்கே கோப்பினை அமைக்கவும் பின்னர் எக்ஸ்எம்எல் கோப்பை தேர்ந்தெடுத்து சரி என்பதைக் கிளிக் செய்யவும் பின்னர் எல்லா குறிப்புகளும் இடது பக்கத்தின் மீது வந்துள்ளதை இப்போது காண்கிறோம் நாம் அனைத்தையும் தேர்ந்தெடுத்து கட்டுப்படுத்த அம்பு விசையை பயன்படுத்துகிறோம் பின்னர் அவற்றை தற்போதைய பட்டியலில் நகலெடுக்கவும் பின்னர் உரையாடலை மூடவும் இந்த கட்டத்தில் நாம் இப்போது குறிப்புகளை சேர்க்க முடியும் நாம் சேர்க்க விரும்புவதை எங்கு கண்டுபிடிப்போம் பின்னர் மேற்கோள்களை செருகவும் நாம் விரும்பும் எந்த இடத்தில் அதை செய்யலாம் சரி பின்னர் செய்வோம் குறிப்பு என நாம் இங்கே செருக வேண்டும் சரி ஆகையால் நாம் செல்லும்போதே எங்களது மூலத்தில் பல குறிப்புகள் உள்ளன மற்றும் கீழே உள்ள இந்த குறிப்புகள் இப்போது எப்படி கிடைக்கும் இது மிகவும் எளிது ஆவணத்தின் முடிவில் சென்று பின்னர் நூலகம் மற்றும் குறிப்புகளை செருகவும் ஆவணங்கள் எவ்வாறு வந்துள்ளன என்பதை நாம் காண்கிறோம் இப்போது மூடுவதற்கு முன் பயன்படுத்தப்படாத குறிப்புகள் அகற்றப்படுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும் எனவே நாம் அதை செய்ய முடியும் மூலங்கள் மற்றும் வலது கை பான் மூலம் நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து குறிப்புகள் ஒரு டிக் குறி உள்ளது என்று பார்க்க பயன்படுத்தப்படாத குறிப்புகள் பின்னர் நீக்கப்படும் நான் இதை விளக்கவும் திரும்பி வந்து தலைப்பு மற்றும் மேம்படுத்தல் ஆகியவற்றில் சொடுக்கவும் மற்றும் நான்கு குறிப்புகள் மட்டுமே இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளன இப்போது நாம் உரையை நகலெடுத்து ஒட்டலாம் மேலும் குறிப்பு எண்கள் சரியான முறையில் மாறும் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் மேலும் இந்த மேம்படுத்தல் மேற்கோள்களைக் கிளிக் செய்தால் புதுப்பிக்கலாம் நீங்கள் எண்களை மாற்றியமைத்தலின் வரிசையை பிரதிபலிக்க இங்கே மாறிவிட்டீர்கள் ஆவணம் இப்போது தூண்டலுக்கு தயாராக உள்ளது இது மிகவும் எளிது